ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் கழிவு வெப்ப மீட்புக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று ஆற்றல் பொருளாதாரம் குறித்த நம் உரையாடலை தொடர்வோம் ஆற்றல் பொருளாதாரம் குறித்த சில மெட்ரிக்குகளை நாம் படித்து இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் இவற்றில் 6ஐ நாம் பட்டியலிட்டு இருந்தோம் இப்போது வரை 5 பற்றி பார்த்துள்ளோம் கடந்த விரிவுரையில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் Leontiefன் உள்ளீடு வெளியீடு முறை குறித்து நம் உரையாடலை தொடங்கினோம் இந்த உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வில் நாம் சொன்னது என்னவென்றால் எந்தவொரு தேசிய பொருளாதாரமும் பல துறைகளாக பிரிக்கப்படுகிறது மேலும் இந்த ஒவ்வொரு துறைகளின் வெளியீட்டில் இருந்து அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்தால் அந்த துறையின் வெளியீட்டில் இருந்து ஒரு பகுதி அதே துறையின் உற்பத்திசெயல்முறைக்கும் மற்றும் பிற துறைகளாலும் பயன்படுத்தப்படுகிறது அதன்பிறகு எஞ்சியிருப்பது நமக்கு நுகர்வுக்கு கிடைக்கிறது மக்கள் நுகர்வுவதற்கும் மற்றும் ஏற்றுமதிக்கும் கிடைக்கிறது மற்றும் பலவற்றிற்கும் பயன்படுகிறது நாம் எடுத்துக் கொண்ட ஒரு உதாரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாம் 4 துறைகளை கருத்தில் கொள்வதாக கூறியிருந்தோம் சேவை உற்பத்தி ஆற்றல் மற்றும் வேளாண்மை இப்போது வேளாண்மையில் கவனம் செலுத்துவோம் வேளாண்மை ஆற்றலைச் சார்ந்து இருக்கிறதா ஆற்றலின் வெளியீடு விவசாய உற்பத்திக்கு பங்களிக்கிறதா நிச்சயமாக அது பங்களிக்கிறது ஏனெனில் அறுவடைக்கு தேவைப்படும் அறுவடை இயந்திரங்கள் மற்றும் இந்த இயந்திரங்களை இயக்குவதற்கு தேவைப்படும் எரிபொருளான பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்ற ஆற்றல்கள் விவசாய உற்பத்திக்கு பங்களிக்கிறது அறுவடை முடிந்தவுடன் அதை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே அங்கே உங்களுக்கு போக்குவரத்து தேவை மேலும் நீர் பாசனத்திற்காக தண்ணீரை பம்ப் செய்வதற்காக விவசாய கருவிகளை உற்பத்தி செய்வதற்காக ஆற்றல் தேவைப்படும் இன்று இயந்திரங்கள் நேரடியாக உற்பத்தித்துறையில் தயாரிக்கப்படுகிறது எனவே இது உற்பத்தியின் ஒரு நேரடி உள்ளீடு அல்லது உற்பத்தியின் வெளியீடு என்பது வேளாண் துறைக்கான ஒரு உள்ளீடாகும் சேவை பற்றி பேசும்போது பயிர்கள் அல்லது விதைகளை வாங்குவதற்கு விவசாயி வங்கியில் கடன் வாங்க வேண்டியிருக்கும் என்று நாம் சொன்னோம் எனவே வங்கித் துறையும் இதில் பங்கு கொள்கிறது இந்த வழியில் தான் சேவைத்துறை வேளாண்மைக்கு பங்களிக்கிறது மற்றும் இறுதியாக வேளாண்மை ஒரு சுய சார்பு உள்ளதா ஏனென்றால் உங்கள் முந்தைய ஆண்டின் அறுவடையில் இருந்து தான் அடுத்த அறுவடைக்கான விதைகளை பெறுகிறோம் முந்தைய அறுவடையில் இருந்து கிடைத்த விதைகள் அடுத்த அறுவடையில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இதுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கும் சுயசார்பு எனவே விவசாய வெளியீடு தனக்கு ஒரு உள்ளீடாகவும் இருக்கிறது இன்று நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு மாதிரி கணக்கை எடுத்துக்கொள்வோம் பிறகு நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் இதற்காக ஒரு மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கு நாம் 3 பொருட்கள் அல்லது 3 துறைகளை மட்டுமே கருத்தில் கொள்வோம் அதாவது விவசாயம் உற்பத்தி மற்றும் ஆற்றலை கருத்தில் கொள்வோம் எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் இருந்த சேவையையோ அல்லது வங்கியையோ கருத்தில் கொள்ளவில்லை இந்த இடத்தில் நாம் 3 மட்டும் இப்போது எடுத்துக்கொண்டு இந்தக் கணக்கை தொடருவோம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 3 இல் ஒரு யூனிட் வேளாண்மையை நீங்கள் உற்பத்தி செய்ய என்ன தேவை என்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த வேளாண்மை உற்பத்தி மற்றும் ஆற்றலை நான் A M மற்றும் E என்று குறிக்க போகிறேன் ஆகவே ஒரு யூனிட் வேளாண்மையை நீங்கள் உற்பத்தி செய்ய 0 1 யூனிட் வேளாண்மை 0 2 யூனிட் உற்பத்தி மற்றும் 0 3 யூனிட் ஆற்றல் தேவைப்படுகிறது இது ஏன் இவ்வாறு தேவைப்படுகிறது இதைப்பற்றி நாம் பேசுவோம் இப்பொழுது 1 யூனிட் உற்பத்தி அல்லது M என்று கூறுவேன் இந்த ஒரு யூனிட் உற்பத்தி நடைபெறுவதற்கு 0 1 யூனிட் வேளாண்மை வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இங்கு வேளாண்மை என்பது உணவு ஆகும் மற்றும் எந்தவொரு உற்பத்தியிலும் நீங்கள் தொழிலாளர்களுக்கு உணவளிக்க வேண்டும் மேலும் பயோ டீசல் போன்ற ஏதோ ஒன்றின் மூலம் விவசாய இயந்திரங்கள் இயங்கக்கூடும் எனவே அதுவும் வேளாண்மையின் ஒரு வெளியீடாகும் மேலும் 0 3 யூனிட் உற்பத்தி மற்றும் 0 5 யூனிட் ஆற்றல் தேவைப்படும் எந்த இயந்திரத்தையும் இயக்க மற்றும் இந்த இயந்திர கருவிகளை உற்பத்தி செய்ய நமக்கு ஆற்றல் தேவை உங்களுக்கு தேவையான இந்த இயந்திர கருவிகள் மற்றும் உற்பத்தி உள்கட்டமைப்பு போன்றவை மீண்டும் உற்பத்தித் துறையில் உருவாக்கப்பட வேண்டும் எனவே 1 யூனிட் ஆற்றலை உருவாக்குவதற்கு 0 1 யூனிட் வேளாண்மை 0 5 யூனிட் உற்பத்தி மற்றும் 0 1 யூனிட் ஆற்றல் தேவைப்படுகிறது தெளிவாக உள்ளதா எனவே இதுதான் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே நான் அடுத்து என்ன செய்யப்போகிறேன் என்றால் இவை தான் வெளியீடுகள் 1 யூனிட் 1 யூனிட் 1 யூனிட் மற்றும் இவை உள்ளீடுகள் எனவே இதுதான் அங்கிருந்து வந்த உள்ளீட்டு வெளியீட்டு முறை சரியா எனவே நாம் இப்போது என்ன செய்வோம் என்றால் இந்த சார்பு நிலையை ஒரு அணி வடிவத்தில் விளக்க முயற்சிப்போம் அதை நான் எப்படி செய்யப் போகிறேன் என்றால் நான் ஒரு அணியை எழுதி அதை இந்த வடிவில் இங்கு குறிப்பேன் என்னிடம் வேளாண்மை உள்ளது என்னிடம் உற்பத்தி உள்ளது என்னிடம் ஆற்றல் உள்ளது மற்றும் இங்கேயும் என்னிடம் வேளாண்மை உள்ளது என்னிடம் உற்பத்தி உள்ளது என்னிடம் ஆற்றல் உள்ளது எனவே என்ன நடக்கிறது 1 யூனிட் வேளாண்மைக்கு 0 1 யூனிட் வேளாண்மை தேவை என்று நாம் கூறியிருந்தோம் அதனால் நான் இங்கே 0 1 ஐ எழுதப்போகிறேன் அதற்கு 0 2 யூனிட் உற்பத்தி தேவைப்படுகிறது எனவே நான் என்ன செய்வேன் என்றால் நான் இங்கே 0 2 ஐ எழுதுவேன் பிறகு அதற்கு 0 3 யூனிட் ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே நான் 0 3 ஐ எழுதுவேன் இதேபோல் மற்றவையையும் இங்கே எழுதுகிறேன் 1 0 3 0 5 மற்றும் இங்கே மீண்டும் 0 1 0 5 மற்றும் 0 எனவே இது ஒரு அணி நான் X என மற்றொரு அணியையும் எழுதப்போகிறேன் அது உற்பத்தி அணி மற்றும் அதை A M E என எழுதப் போகிறேன் இதற்கு முன்னால் நான் எழுதிய 3 x 3 அணி டிரன்சாக்சன் அணி என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக A என குறிக்கப்படும் இங்கே இரண்டு A வருகிறது ஒன்று வேளாண்மையை குறிக்கிறது மற்றொன்று 3 x 3 டிரன்சாக்சன் அணியை குறிக்கிறது எனவே குழப்பமடைய வேண்டாம் துரதிர்ஷ்டவசமாக நாம் இவ்வாறு தான் குறிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இவை இரண்டும் வேறுபட்டது 3 x 3 டிரன்சாக்சன் A அணி வேளாண்மைக்கான A அணியிலிருந்து வேறுபட்டது இது உற்பத்தி அணி இந்த அணி மற்றும் இதன் கூறுகள் எல்லாமே ஒட்டுமொத்த உற்பத்தியை குறிக்கின்றன இப்பொழுது டிரன்சாக்சன் அணி A யையும் உற்பத்தி அணி X யையும் பெருக்கினால் கிடைக்கும் AX அணி உற்பத்தியால் நுகரப்படும் அளவைக் குறிக்கிறது எனவே பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையின் வெளியீடும் அந்தத் துறையினாலும் நுகரப்படுகிறது எனவே இது தன்னைத்தானே நுகரும் பொருளாதாரத்தின் வெளியீடு ஆகும் எனவே அது என்னவாக இருக்கப்போகிறது அதை நான் இப்படி எழுதுகிறேன் 0 1 0 1 0 1 0 2 0 3 0 5 0 3 0 5 0 1 மற்றும் இந்த டிரன்சாக்சன் அணியை உற்பத்தி அணி X உடன் பெருக்க கிடைக்கும் A X என்ற அணி நுகர்தலை குறிக்கிறது 3 x 1 அணி அல்லது வெக்டர் என சொல்லலாம் எனவே என்ன நடக்கிறது எனவே மக்கள் நுகர்வதற்கும் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கும் என்ன இருக்கிறது X AX என்பதுதான் அது மேலும் இதை Y என்று குறிப்பிடுவோம் இங்கு Y என்பது நிகர உற்பத்தியாக இருக்கும் மக்கள் நுகர்வுக்காக நமக்கு கிடைக்கும் உற்பத்தி தான் அது மொத்த உற்பத்தியில் எந்தப் பகுதி உற்பத்தி செய்ய நுகரப்பட வேண்டுமோ அவை எல்லாமே பொருளாதாரத்தால் நுகரப்படுகின்றன எனவே நிகர உற்பத்தி இதுவாகும் மீண்டும் பொருளாதாரத்துக்கு செலுத்தப்பட வேண்டியதை கழித்து விட்ட பிறகு இதை எஞ்சி உள்ளதாக எழுதலாம் நினைவுபடுத்திப் பாருங்கள் இது நாம் முன்பே சொன்னது போல் உள்ளது எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் அதில் ஒரு பகுதி உற்பத்தி செய்கின்ற உள்கட்டமைப்பை இயக்குவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இதுவும் அதைப் போன்றதே எனவே Y என்பது X AX ஆகும் இதை நான் நிகர உற்பத்தி என்றும் எழுதலாம் AX என்பது நுகர்வு X என்பது உற்பத்தி எனவே நான் சொன்னது போல் Y இது என் நிகர உற்பத்தி இது மிகவும் சக்திவாய்ந்த வெளிப்பாடு இதை கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் Y என்பது X என்ற வடிவில் எழுதுவோம் இங்கு I என்பது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகும் மற்றும் அதே அளவுகளில் A இருக்க வேண்டும் எனவே X என்றால் என்ன X என்பது 1 Y ஆக இருக்க போகிறது தெளிவாக உள்ளதா எனவே ஒரு அணியை எப்படி தலைகீழாக மாற்றுதல் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அது 2 x 2 அல்லது 3 x 3 போல இருந்தால் நாமே அதை செய்து விட முடியும் இல்லை யெனில் ஒரு சிறிய கணினி குறியீடு அல்லது சப்ரூட்டீன் பயன்படுத்தி ஒரு அணியை தலைகீழாக மாற்றுதல் என்பதை செய்யலாம் ஆனால் இது மிகவும் முக்கியமான வெளிப்பாடு ஏனென்றால் ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்வோம் இந்திய பொருளாதாரம் என்று சொல்லலாம் இதில் உள்ள வெவ்வேறு துறைகளை நாமறிவோம் மக்கள் நுகர்வுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிவோம் ஏற்றுமதிக்கு தேவையானவற்றையும் அறிவோம் இது போன்ற மற்றும் பல எனவே நமக்கு இந்த Y அணி நமது மக்கள் நுகர்வுக்கு என்ன தேவை என்பதை நமக்குத் தெரியப்படுத்துகிறது மேலும் அதை தெரிந்தபிறகு நான் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் எனது தேவை என்ன என்பதைப் பற்றிசொல்கிறது எனவே Y என்பது பொருளாதாரத்தின் தேவை போன்றது ஆனால் தேவைக்கு சமமாக என்னால் உற்பத்தி செய்ய முடியாது ஏனென்றால் அதில் ஒரு பகுதி அந்த துறைகளாலே நுகரப்படும் எனவே இது திட்டமிடல் ஆணையத்தால் அறியப்படுகிறது அல்லது கணிக்கப்படுகிறது உதாரணமாக இன்று நமது நாட்டின் வேளாண்மை உற்பத்தி X ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் அதை 20 அதிகரிக்க வேண்டும் எனவே இது 0 2 X ஆக மாறுகிறது இந்த Y அணியில் வேளாண்மை கூறு 20 அதிகரித்தால் X அணிக்கு என்ன ஆகும் எனவே இதன் பொருள் என்ன உற்பத்தியைப் பொறுத்தவரை கூடுதலாக நான் எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் மேலும் கூடுதல் உற்பத்தி வேளாண்மை ஆக மட்டும் இருக்கப்போவதில்லை ஆனால் வேளாண்மையை சார்ந்த மற்ற பல துறைகளாகவும் இருக்கப்போகிறது எனவே இந்தத் தேவை அணி நமக்கு தெரிந்தால் மற்றும் இந்த டிரன்சாக்சன் அணி நமக்கு தெரிந்தால் இது ஒவ்வொரு துறையும் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதை காட்டுகிறது நமக்கு எவ்வளவு உற்பத்தி தேவை என்பதை கண்டுபிடிக்க முடியும் எனவே இறுதி வெளியீட்டை கண்டுபிடித்து Y அணியின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் எனவே நான் அடுத்து என்ன செய்வேன் என்றால் இதை இப்போதைக்கு இங்கேயே விட்டு விடுகிறேன் இந்த உதாரணத்திற்கு மீண்டும் வருவோம் எனவே இதை இங்கு விட்டுவிட்டு மேலும் பொதுவான ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இப்போது குறிப்பிட்ட உதாரணத்துடன் நாம் பேசியதை ஒரு பொதுவான வடிவத்திற்கு மாற்றுவோம் எனவே பொதுவான உருவாக்கம் சரியார துறை1 என்பது X1 என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த X1 என்பது மொத்த உற்பத்தியை குறிக்கிறது இதைப்போலவே X2 X3 X4 X5 போன்ற பல துறைகள் உள்ளன எனவே X1 ன் மொத்த உற்பத்தியில் ஒரு பகுதி துறை 1 ஆல் நுகரப்படுகிறது பிறகு ஒரு பகுதி துறை 2 ஆல் ஒரு பகுதி துறை 3 ஆல் நுகரப்படுகிறது மற்றும் இறுதியாக துறை n ஆல் பின்னர் எஞ்சியிருப்பது நாட்டின் அல்லது பொருளாதாரத்தின் தேவையை நிறைவேற்ற போகிறது எனவே நாம் அடுத்து என்ன செய்வோம் என்றால் aij என்று அழைக்கப்படும் ஒன்றை வரையறுப்போம் இது ஒரு சிறிய உறுப்பு இது Xij Xj க்கு சமமாக உள்ளது எனவே இதன் பொருள் என்னவென்றால் துறை j இன் 1 யூனிட்டை உற்பத்தி செய்ய i என்ற துறையிலிருந்து தேவைப்படும் உள்ளீடு நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் நான் சொன்னேன் ஒரு யூனிட் விவசாய உற்பத்திக்கு 0 1 யூனிட் விவசாய உள்ளீடு 0 2 யூனிட் உற்பத்தி உள்ளீடு 0 3 யூனிட் ஆற்றல் உள்ளீடு தேவைப்படுகிறது என்று இதனுடைய அர்த்தம் இதுதான் இவை அனைத்தும் இந்த aij சொற்கள் இந்த வரையறையை வைத்துக் கொண்டு நான் என்ன எழுத முடியும் இந்த வரையறையுடன் இந்த வெளிப்பாடுகளின் தொகுப்பை அல்லது இந்த சமன்பாடுகளை சற்று வித்தியாசமான முறையில் என்னால் எழுத முடியும் அதாவது a11X1 a12 X2 a13 X3 a1n Xn Y1 என எழுதலாம் இது X1 க்கு சமம் இதேபோல் மற்ற சமன்பாடுகளை தவிர்த்து விட்டு கடைசி சமன்பாட்டை எழுதுகிறேன் an1 X1 an2 X2 ann Xn Yn என்பது மூலதனம் Xn க்கு சமம் இதை வேறு ஒரு விதமாகவும் எழுதலாம் எனவே இது a11 a12 a1n a21 an1 ann என்ற இந்த அணியை X1 X2 Xn என்ற அணியுடன் பெருக்கி Y1 Y2 Yn என்ற அணியுடன் கூட்ட வருவது உற்பத்தி அணி X1 X2 Xn எனவே இதை நன்றாக பாருங்கள் இதை இப்படி எழுத முடியும் அணி A x அணி X ＋ அணி Y ＝ அணி X அதாவது நுகர்வு ＋ தேவை ＝ மொத்த உற்பத்தி சரியா ஒரு எளிய 3 x 3 அணியைப் பயன்படுத்தி நான் உருவாக்கிய அதே சமன்பாடு தான் இது ஆனால் இது ஒரு n x n அணியின் மிகவும் பொதுவான வடிவமாகும் A ஒரு n x n அணியாகவும் X ஒரு n x 1 மற்றும் Y ஒரு n x 1 வெக்டர்களாகவும் இருக்கும் எனவே இதுதான் நாம் செய்தது Y என்பது நமது இறுதி தேவை எனவே Y இன் இறுதிக் தேவை நமக்குத் தெரிந்தால் நாம் எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதைக் கணக்கிடலாம் இந்த A என்பது ஒவ்வொரு பொருளாதாரத்தில் இருந்தும் தெரிந்து கொள்ளக் கூடிய ஒன்றுதான் நமது இந்திய அரசின் திட்ட கமிஷனின் டேட்டாக்களை பார்த்தால் இந்த A அணியை தெரிந்துகொள்ளலாம் சரிதானே எனவே பல முறை நான் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால் இந்த a1 a2 இவை போன்றவைகள் பல முறை ரூபாயின் பண மதிப்புகளில் சொல்லப்படுகின்றன உதாரணமாக நான் 1 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை துறை j ல் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் துறை i யிலிருந்து நான் அனுப்புகின்ற பொருட்களின் மதிப்பு ரூபாயில் எவ்வளவு ஆக இருக்க வேண்டும் நாம் இவ்வாறு செய்தால் இவை அனைத்தும் பண மதிப்பில் இருக்கும் இவற்றை ஆற்றல் மதிப்பிலும் எழுதலாம் ஆனால் திட்டக்கமிஷன் அறிக்கைகள் போன்றவற்றை பார்த்தால் பொதுவாக இவை பண மதிப்பில் எழுதப்பட்டு இருப்பது தெரியும் எனவே இந்த வெளியீடுகள் தேவை அணி மற்றும் வெளியீட்டு அணி இரண்டும் பண யூனிட்டில் உள்ளன நீங்கள் ஞாபகப் படுத்திப் பாருங்கள் நமக்கு Y தெரிந்திருந்தால் A தெரிந்திருந்தால் X ஐ இந்த வடிவத்தில் கணக்கிடலாம் என்று சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு தேவை எவ்வளவு என்பது நமக்கு தெரியும் எனவே ஒரு குறிப்பிட்ட துறையில் 10 தேவை அதிகரிப்பு ஏற்பட்டால் மேலே சொன்ன சமன்பாடு நமக்கு இந்த கூடுதல் தேவையை பூர்த்தி செய்ய மற்ற ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளவு அளவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை தருகிறது எனவே Y இல் உள்ள எந்த உறுப்பும் 10 என அதிகரித்தால் என்ன நடக்கும் முழு X அணி மாறுமா எனவே இது துறை I இன் உற்பத்தி மட்டுமல்ல மற்ற அனைத்து துறைகளின் உற்பத்தி அல்லது குறைந்தபட்சம் துறை I இன் வெளியீடு சார்ந்த அனைத்து துறைகளின் உற்பத்தியையும் மாற்ற வேண்டியதுதான் இந்த முறை தான் நாம் சொன்ன உள்ளீடு வெளியீடு முறை எனவே Y அணியில் அதிகரிப்பு 10 என்பதை உறுதிப்படுத்த ஒட்டு மொத்தமாக X அணி முழுவதுமாக எவ்வளவு மாறவேண்டும் மேலும் X அணியிலுள்ள அனைத்து தனிப்பட்ட கூறுகளும் எவ்வளவு மாற வேண்டும் என்பதை கணக்கிட முடியும் எனவே இந்த முறை எவ்வளவு விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம் மிகவும் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது அதனால்தான் இது மிகவும் நன்கு அறியப்பட்ட மற்றும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் முறையாக இருக்கிறது மேலும் இன்றும் இது பெரும்பாலான நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது எனவே நாம் என்ன செய்வோம் என்றால் இத்துடன் இந்த விரிவுரையை முடித்துவிட்டு அடுத்த விரிவுரையில் இந்த உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வை முடித்து வைப்போம் நாம் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்திருக்கின்ற 3 x 3 என்ற எளிய உதாரணத்தை எடுத்து அதையும் முடிப்போம் மிக்க நன்றி